காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங் வகுப்புக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறேன் காஸ்ட் அக்கவுண்டிங் என்றால் என்ன என்று நம்முடைய முதல் ஸ்செஷனில் விவாதித்தோம் காஸ்ட் ஐ கணக்கிடுவது முழு விவரத்துடன் பதிவிடுவது பிறகு அனலைஸ் செய்வது என 3 ஸ்டெப்ஸ் இருக்கிறது இந்த விவரங்களைப் பெறுவதற்கு பல்வேறு அடிப்படையில் மொத்த செலவையும் சிறு சிறு பகுதிகளாக பிரித்து பிறகு இந்த காஸ்ட் பிரேக்கப் அல்லது காஸ்ட் அனாலிசிஸ் ஐ பயன்படுத்தி செலவு அறிக்கைகள் தயாரிக்கப்படுகிறது இது நமக்கு செலவை கட்டுப்படுத்த உதவுகிறது மேலும் இது மேக் ஆர் பை மற்றும் அவுட் சோர்ஸ் பண்ணலாமா வேண்டாமா போன்ற பல்வேறு வகையான முடிவுகளை எடுக்க உதவுகிறது Broadly இதுதான் காஸ்ட் ஆக்கவுண்டிங் குறிப்பாக அதன் decision making பகுதி மேனேஜ்மென்ட்க்கு மிகவும் பயனுள்ளது அதனால்தான் மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங் என்ற ஒரு அம்ரல்லா கான்செப்ட் நமக்கு கிடைத்தது இந்த வகுப்பில் காஸ்ட் மற்றும் மேனேஜ்மென்ட் அக்கவுண்டிங் பற்றியும் முக்கியமாக முடிவெடுப்பதில் பயன்படுத்தப்படும் நுணுக்கங்களைப் பற்றியும் நாம் கவனம் செலுத்த போகிறோம் செலவு மற்றும் செலவின் கிளாசிஃபிகேஷன் பற்றி நாம் ஏற்கனவே விவாதித்தோம் சோ செலவிலிருந்து ஆரம்பிக்கலாம் ஒவ்வொருவருமே கொஞ்சமாவது செலவு செஞ்சு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சோ காஸ்ட டிஃபைன் பண்ண தேவையில்லை நம்முடைய எந்த நடவடிக்கைக்கும் நாம் ஒரு விலை கொடுக்க வேண்டியிருக்கும் செலவு செய்ய வேண்டியிருக்கும் சில சமயங்களில் நம்முடைய வாய்ப்புகளை விட்டுக்கொடுக்க வேண்டியிருக்கும் அல்லது நேரத்தை சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியிருக்கும் இவை அனைத்தும் சேர்ந்துதான் செலவு என்று அழைக்கப்படுகிறது இப்பொழுது கிளாசிஃபிகேஷன் பற்றி பார்ப்போம் காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங்கில் நாம் நிறைய கான்செப்ட் பற்றி தெரிந்துகொள்ள இந்த கிளாசிஃபிகேஷன் ரொம்ப முக்கியம் செலவுகளை கட்டுப்படுத்தும் சில நுணுக்கங்களுக்காகவும் முடிவெடுப்பதற்கு தேவையான தகவல்களை தரவும் இந்த கிளாசிஃபிகேஷன் நம்மால் பயன்படுத்தப்படுகிறது இப்பொழுது முதல் கிளாசிஃபிகேஷன் இது எலிமென்ட்ஸ் அடிப்படையிலானது இதைப் பற்றி நாம் ஏற்கனவே விவாதித்திருக்கிறோம் செலவின் முக்கியமான எலிமெண்ட்ஸ் என்ன ஞாபகம் இருக்கா நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன் முதல்ல மெட்டீரியல் அடுத்தது லேபர் 3வது எக்பென்சஸ் இதுதான் மிகவும் பழமையான கிளாசிஃப்யிங் முறை Tangible மற்றும் பொருள் சம்பந்தமான செலவுகள் மெட்டீரியல் காஸ்ட்லும் மனிதவளம் சம்பந்தமான செலவுகள் லேபர் காஸ்ட்லும் சேவைகளை கொள்முதல் செய்வது சம்பந்தமானவை எக்பென்சசிலும் சேர்க்கப்படுகிறது ஆரம்பித்த காலத்தில் இருந்தே இதுதான் மிகவும் அடிப்படையான கிளாசிஃபிகேஷன் இருப்பினும் கூடுதலாக பங்க்ஷன்ஸ் அடிப்படையிலான கிளாசிஃபிகேஷனையம் தெரிந்து கொள்வோம் அடிப்படையில் தொழில்கள் பங்க்ஷன்ஸ் வழி யூனிட்களாக பிரிக்கப்படுகிறது அவற்றில் புரோடக்சன் அட்மினிஸ்ட்ரேஷன் செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் R and D போன்றவை முக்கியமான பிசினஸ் பங்க்ஷன்ஸ் ஆகும் அதேபோல் செலவுகளும் பங்க்ஷன்ஸ் வழி வகைப்படுத்தப்படுகிறது like புரோடக்சன் காஸ்ட் அட்மின் காஸ்ட் மார்க்கெட்டிங் காஸ்ட் மற்றும் பல செலவுகளை வகைப்படுத்தும் மற்றொரு முறையும் இருக்கிறது அதுதான்direct and indirect டைரக்ட் காஸ்ட் ன என்ன ஞாபகம் இருக்கா செலவை கட்டுப்படுத்தும் மிக முக்கியமான ஒரு பாயின்ட் குறிப்பிட்ட செலவு மையத்தையோ அல்லது புரோடெக்டையோ சார்ந்த செலவுகள் தான் டைரக்ட் காஸ்ட் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்ன்னு நினைக்கறேன் இல்லையெனில் அந்த பழக்கூழ் எக்ஸாம்ள மைண்ட்ல வெச்சுக்குங்க பழக்கூழ் உற்பத்தி செய்ய பயன்படுத்தப்படும் பழங்களுக்கான செலவு இத உங்களால அடையாளம் காணமுடியும் மாம்பழ ஜூஸ் செய்வதற்கான ரா மெட்டீரியல் ஆகிய மாம்பழங்கள் கொள்முதல் செய்யப்பட வேண்டும் என உங்களுக்கு தெரியும் எனவே வாங்கப்பட்ட மாம்பழங்களுக்கான செலவு நேரடியாக மாம்பழ ஜூஸ் உற்பத்தி செலவில் சேர்க்கப்படுகிறது ஆனால் எல்லா செலவுகளையும் நேரடியாக சார்ச் செய்ய முடியாது மீதமுள்ள நேரடியாக சார்ச் செய்ய முடியாத செலவுகளை மறைமுக செலவாக கொள்ளப்படும் நம்மிடம் பழக்கூழ் உற்பத்தி செய்யும் யூனிட் இருப்பதாக வைத்துக்கொண்டால் நாம் நான்கு வகையான பழங்களை கொண்டு நான்கு வகையான பழக்கூழ் உற்பத்தி செய்வோம் சோ ஏதாவது பழம் வாங்கினோம் என்றால் மறைமுகமான மற்ற செலவுகளை தவிர அதனை இந்த 4 யூனிட்டின் மீது சார்ச் செய்வோம் இந்த 4 யூனிட்டுகளை கொண்ட நம்முடைய ஃபேக்டரிருக்கு நாம் வாடகை கொடுப்பதாக இருந்தால் இது ஒரு யூனிட்டுக்கான வாடகை மட்டும் அல்ல மாறாக நான்கு பழக்கூழ் செய்யும் யூனிட்டுகளின் மொத்த வாடகை அதனால் இது இன்டைரக்ட் காஸ்ட் ஆகிவிடும் இதேமாதிரி தான் செக்யூரிட்டி இன்சூரன்ஸ் மெயின்டனன்ஸ் இவையெல்லாம் இன்டைரக்ட் காஸ்ட்க்கு டிப்பிக்கல் எக்ஸாம்பிள்ஸ் மேன்பவர் காஸ்ட் எப்படிப்பட்டது டைரக்ட் ஆர் இன்டைரக்ட் இப்ப கொஞ்சம் எம்பிளோயீஸ் குறிப்பா பல்ப் மேக்கிங் யூனிட்ல ஒர்க் பண்றாங்கன்னா அதுல 15 எம்பிளோயீஸ் மட்டும் மாம்பழ யூனிட்ல ஒர்க் பண்றதா எடுத்துக்கிட்டா அவர்களுக்கான செலவு உங்களுக்கே தெரியும் மேங்கோ பல்ப் மேக்கிங் உடன் அடையாளப்படுத்த முடியும் அப்படின்னா அதை டைரக்ட் காஸ்ட் ஆ எடுத்துக்கலாம் ஆனா நாலு யூனிட்டையுமே மேற்பார்வை செய்யும் சூப்பர்வைசர்கக்ளுகான செலவு ஒரு இன்டைரக்ட் காஸ்ட் புரோடக்சன் மேனேஜருக்கான செலவு ஒரு இன்டைரக்ட் காஸ்ட் பொருட்களை அங்கும் இங்கும் எடுத்து வைக்க உதவக்கூடிய உதவியாளர்களுக்கான செலவும் ஏதாவது ஒரு யூனிட் உடன் அடையாளப்படுத்த முடியவில்லை எனில் அதுவும் ஒரு இன்டைரக்ட் காஸ்ட் தான் அதே மாதிரி மெட்டீரியல் அல்லது லேபர் அல்லது ஓவர்ஹெட் போன்ற காஸ்ட்ஸ் டைரக்ட்னஸ் அடிப்படையில் மறுவகைப்படுத்தபடுகிறது இவற்றை பிரத்தியேகமாக அடையாளப்படுத்த முடிந்தால் ஒரு செலவு மையத்துடன் அல்லது ப்ராடக்ட் உடன் எளிதில் தொடர்பு படுத்த முடியுமெனில் அதனை டைரக்ட் காஸ்ட் என அழைக்கலாம் எளிதில் தொடர்பு படுத்த முடியாத வாடகை அல்லது செக்யூரிட்டி போன்ற செலவுகள் இன்டைரக்ட் காஸ்ட் எனப்படும் இந்த இன்டைரக்ட் காஸ்ட்டையும் நாம் சார்ஜ் செய்ய வேண்டும் டைரக்ட் காஸ்ட்டை நம்மால் எளிதில் சார்ஜ் செய்ய முடியும் ஆனால் இன்டைரக்ட் காஸ்ட்டை நேரடியாக நம்மால் சார்ஜ் செய்ய முடியாது அதனால்தான் சாதாரணமாக ரேட் பேர் யூனிட் கணக்கிடப்படுகிறது அல்லது கம்போசிட் ரேட் கணக்கிடப்படுகிறது டெக்னிக்கலி இவற்றை நாம் அப்ஷார்ப்சன் ரேட் என்று அழைக்கிறோம் சோ மொத்த மறைமுக செலவை பணிபுரிந்த நேரத்தால் வகுத்தால் நமக்கு rate per hour கிடைக்கும் இது ஒரு அடிப்படையான முறை ஆனால் activity based costing போன்று அட்வான்ஸ் முறைகளும் இருக்கின்றன இவ்வாறு தான் பொருள்கள் அல்லது செலவு மையத்தின் மீது இன்டைரக்ட் காஸ்ட் சார்ஜ் செய்யப்படுகிறது செலவுகளை வகைப்படுத்த மற்றொரு முறையும் இருக்கிறது அது controllability ன் அடிப்படையிலான classification ஒரு குறிப்பிட்ட மனிதரின் செயல்களினால் ஒரு செலவை இன்ஃப்ளுவன்ஸ் பண்ண முடிந்தால் அதுதான் controllable cost உங்களிடம் ஒரு ஃபேக்டரி மேனேஜர் இருக்கிறார் எனில் அவர் குறிப்பிட்ட சில வகை மாம்பழங்களை வாங்கலாமா வேண்டாமா என முடிவு எடுப்பார் டே டு டே ஆக்சன்ஸ்க்கு முடிவெடுக்கும் அதிகாரம் அவரிடம் இருக்கும் இவ்வாறு அவர் எடுக்கும் முடிவுகளுடன் தொடர்புடைய செலவுகளைஅந்த லெவலுக்கான controllable cost என்கிறோம் வாடகை ஒரு controllable cost அ இருக்குமா பெரும்பாலும் இல்ல ஏன்னா வாடகை பற்றிய முடிவை ஏற்கனவே மேல்மட்டத்திலிருந்து எடுத்து இருப்பாங்க வேஜ் ரேட் பற்றிய முடிவை மேல்மட்டத்தில் இருந்து எடுத்து இருப்பாங்க இப்படிப்பட்ட செலவுகளை non controllable cost எனக்கொள்ளலாம் இந்த குறிப்பிட்ட கிளாசிஃபிகேஷன் ரொம்ப ஷார்ப்பா இல்லை ஏன்னா இது நம்ம நடவடிக்கைகளின் லெவலுக்கு ஏற்றாற்போல் மாறிக்கொண்டே இருக்கும் ஒரு குறிப்பிட்ட யூனிட்டின் சூப்பர்வைசர் அவருடைய அதிகாரத்துக்கு உட்பட்டு சில முடிவுகளை எடுக்கலாம் பாக்டரி மேனேஜர் நிறைய முடிவுகளை எடுப்பார் ஒரு ஜெனரல் மேனேஜருக்கு முடிவெடுக்கும் அதிகாரம் இன்னும் அதிகமாக இருக்கும் எனவே மேனேஜ்மென்ட்ன் ஒவ்வொரு மட்டத்திற்கும் controllable cost மாறுபடும் இப்பொழுது இந்த கிளாசிஃபிகேஷனின் நன்மைகள் பற்றி பார்ப்போம் நாம் controllable cost ஐ பிரிக்கும்போது ஒரு குறிப்பிட்ட மனிதரை அவருடைய முடிவெடுக்கும் தன்மையைப் பொறுத்து இந்த செலவுகளுக்குப் பொறுப்பாக்கலாம் இல்லேன்னா என்ன நடக்கும் ஒவ்வொரு மேனேஜரும் எனக்கு அவ்வளவு அத்தாரிட்டி இல்ல சீனியர்ஸ் தான் முடிவெடுக்கிறார்கள் டிபார்ட்மெண்ட் தான் நிறைய செலவு செய்கிறது என்று சொல்வார்கள் மேலும் என்னால செலவு கண்ட்ரோல் பண்ண முடியாது இந்த எல்லா செலவும் என் கண்ட்ரோல்ல இல்லை என்பார்கள் எனவே கண்ட்ரோலபிலிடி அல்லது கண்ட்ரோல் ஐடெண்டிஃபிகேஷன் கடினமாகிறது எனவேதான் கண்ட்ரோலபிலிடி கிளாசிஃபிகேஷன்ல ஒரு டிபார்ட்மென்ட் அல்லது யூனிட்டை சார்ந்த அனைத்து செலவுகளும் இரண்டாக வகைப்படுத்தப்படுகிறது ஒன்று controllable மற்றொன்று not controllable இந்த குறிப்பிட்ட மனிதர் மட்டும் தான் controllable costs க்கு பொறுப்பு என்பதில் உறுதியாக இருக்க வேண்டும் இந்த நுணுக்கம் அதன் பெயரைப்போல செலவை கட்டுப்படுத்த மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இப்பொழுது நார்மாலிட்டின் அடிப்படையிலான கிளாசிஃபிகேஷன்பற்றி பார்ப்போம் ஒரு குறிப்பிட்ட உற்பத்தி லெவலுக்கு குறிப்பிட்ட செலவை நார்மல் என கொள்ளப்படுகிறது ஆனால் அந்த லெவலைவிட செலவு அதிகமானால் அது அப்நார்மல் எனப்படுகிறது எக்ஸாம்ளா நீங்க ஒரு பெட்ரோல் பம்புக்கு போனீங்கன்னா அவங்க பெட்ரோல் மற்றும் டீசலை கையாள்வார்கள் இவைகள் ஆவியாகும் தன்மையுடையவை Suppose ஒரு நாளில் 50000 litres பெட்ரோல் விற்கப்படுகிறது எனில் அதில் 0 3 சதவிகிதம் evaporate ஆக வாய்ப்பு இருக்கிறது இதைத்தான் normal evaporation எனக் கொள்ளப்படுகிறது So பெட்ரோல் விற்பனையின் இன்சார்ஜ் யாராயினும் பெட்ரோல் லாஸ் 0 3 சதவீதத்திற்குள் இருப்பின் யாருமே கேள்வி கேட்க மாட்டார்கள் ஆனால் actual loss அதிகமாக இருந்தால் பில் போடாமல் ஏதாவது விற்பனை செய்தீர்களா போன்ற சில கேள்விகளுக்கு அந்த மனிதர் உட்படுத்தப்படுவார் இந்த எக்ஸ்ட்ரா லாஸ் ஒரு abnormal loss ஆக எடுத்துக்கொள்ளப்படும் அதுபோல் storage ல் வைக்கப்பட்டுள்ள பொருட்களுக்கும் இது பொருந்தும் எனவே வெவ்வேறு வகையான நஷ்டங்களை நாம் நார்மல் மற்றும் அப்நார்மல் என பிரிக்கிறோம் ஆனால் நார்மல் லாசஸ் வித்தியாசமாக கையாளப்படுகிறது அவைகள் உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களின் மீது சுமத்தப்படுகிறது ஏனெனில் அவைகள் நடந்தே ஆக வேண்டியவை நார்மல் ஐ விட அதிகமான அப்நார்மல் லாஸ் எனில் அவற்றை நாம் வாடிக்கையாளர் மேல் சுமத்த முடியாது மாறாக குறிப்பிட்ட டிபார்ட்மெண்ட் ஆர் மேனேஜர் மீது சுமத்தப்படும் நாம் அடுத்து பார்க்கவிருக்கும் கிளாசிஃபிகேஷன் variability ன் அடிப்படையிலானது இந்த வகையான கிளாசிஃபிகேஷனோட அடிப்படை கொஞ்சம் மாறுபட்டது ஆனால் நாம் ஏற்கனவே பயின்ற கிளாசிஃபிகேஷன்ஸ் முக்கியமாக காஸ்ட் கண்ட்ரோல் நோக்கம் கொண்டது இந்த variability ன் அடிப்படையிலான கிளாசிஃபிகேஷன் மிகவும் பயனுள்ள முடிவு எடுக்கும் நோக்கம் கொண்டது இந்த செலவை எப்படி வகைப்படுத்தலாம் இந்த செலவை fixed variable and semi variable என வகைப்படுத்தலாம் மாறுபடும் செலவுகளை அதன் பெயரைப் போல் variable costs என்கிறோம் இங்கே நாம் மாறுபடும் என்று சொல்லும்போது நமக்கு தோன்ற வேண்டியது அவுட் புட்டுக்கு ஏற்ப செலவின் மாறும் தன்மை அதிகப்படியான உற்பத்தி அல்லது பயன்பாட்டிற்கு ஏற்ப செலவும் ஒரு லீனியர் புரோப்போர்ஷனில் அதிகமானால் அதனை variable costs என்று அழைக்கிறோம் எடுத்துக்காட்டாக டைரக்ட் வேஜஸ் டைரக்ட் மெட்டீரியல்ஸ் ஒரு வாகனத்தை இயக்குவதாக வைத்துக்கொண்டால் பொதுவாக எவ்வளவு கிலோமீட்டர் தூரம் இயக்கப்படுகிறதோ அதை பொறுத்து petrol cost அல்லது fuel cost அதிகமாகிக் கொண்டே இருக்கும் இதைத்தான் variable cost என எடுத்துக் கொள்ளப்படும் இதற்கு மாறாக சில செலவுகள் இருக்கின்றன அவை fixed cost எனப்படும் நேரத்துடன் தொடர்புடைய செலவுகளை பிக்ஸட் காஸ்ட் எனலாம் மேலும் இவைகள் வால்யுமை பொறுத்தோ அல்லது நடவடிக்கைகளை பொறுத்தோ மாறுவதில்லை எடுத்துக்காட்டாக ஒரு காருக்கான செலவை எடுத்துக் கொண்டால் எவ்வளவு அதிகமாக அதை இயக்கி ஓட்டுகிறோமோ அவ்வளவுக்கு fuel cost மாறுபடும் இதுதான் variable cost ஆனால் இன்சுரன்ஸ் காஸ்ட் பெரும்பாலும் மாறப்போவதில்லை அல்லது காருக்கான depreciation cost ம் மாறாது அதனால் இவற்றை fixed cost என்கிறோம் பிக்ஸட் காஸ்ட்க்கு வேறு சில எடுத்துக்காட்டுகளாக rent மற்றும் tax ஐ கூறலாம் இந்த டேபிள்ள இருந்து நமக்கு ஒரு summary classification கிடைக்கிறது variable cost என்பது செயல்பாட்டின் நிலையை பொறுத்து மாறிக்கொண்டே இருக்கும் ஆனால் per unit ன் அடிப்படையில் calculate செய்யும்போது ஒவ்வொரு யூனிட்டுக்கு மாறாமல் நிலையாக இருக்கும் Fixed cost ஐ பொருத்தவரை மொத்தத்தில் மாறாமல் நிலையாகவும் ஆனால் per unit அடிப்படையில் ஒவ்வொரு கூடுதல் யூனிட்டும் குறைந்து கொண்டே செல்லும் ஏனெனில் அவைகள் அதிகப்படியான யூனிட்டிற்கு குறைந்து கொண்டும் மொத்தத்தில் common ஆகவும் இருக்கும் சில செலவுகள் variability cost ன் பகுதிகளையும் fixed cost ன் பகுதிகளையும் கொண்டு இரண்டுக்கும் இடையில் இருக்கும் அவைகள் semi variable cost என்று அழைக்கப்படும் எக்ஸாம்பிள் telephone bill இப்ப எல்லாம் நிறைய பேர் இந்த மாதிரி டெலிபோனை பாத்திருக்க மாட்டீங்க இது இப்ப நாம பயன்படுத்துற மொபைல்போன் மாதிரி இல்லாத பழைய fixed line telephones அவற்றுக்கு ஒரு fixed rent இருக்கும் மேலும் ஒவ்வொரு அழைப்புக்கும் கூடுதலாக செலுத்த வேண்டும் எனவே இது ஒரு variable cost இங்கே ரெண்ட் பிக்ஸட் ஆகவும் கால் சார்ஜஸ் variable ஆகவும் இருக்கிறது இன்றைக்கு இருக்கிற மொபைல் போன்களுக்கு கூட பொதுவாக ஒரு பிக்ஸட் சார்ஜஸ் இருக்கும் அது தவிர ஒரு குறிப்பிட்ட அழைப்புகளுக்கு மேல் அதிகம் தர வேண்டியிருக்கும் அது variable cost ஆகிறது Of course நீங்க அன்லிமிட்டட் காலிங் பிளான் எடுத்து இருந்தீங்கன்னா உங்களுக்கு fixed cost மட்டும்தான் variable cost ஜீரோ இதேபோல் எலக்ட்ரிசிட்டி ஆர் மெயின்டனன்ஸ் க்கும் fixed component மற்றும் variable component இருக்கும் நேரடி விகிதாச்சாரத்தில் இல்லாவிட்டாலும் total cost மாறும் எனவே இது semi variable cost எனப்படுகிறது இப்ப உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஜூலை மற்றும் ஆகஸ்ட் போன்ற இரண்டு மாதங்களுக்கான அவுட்புட் முதல் மாதம் 1000 யூனிட் அடுத்த மாதம் 2000 யூனிட்டுகள் இங்க நீங்க பார்த்தா தெரியும் தரப்பட்ட செலவுகளில் எது fixed variable or semi variable என அடையாளம் காண வேண்டும் இப்பொழுது முதலில் டைரக்ட் மெட்டீரியல் இது எந்த கேற்றகிரியில் வரும் நீங்கள் பார்ப்பது போல் மெட்டீரியலுக்கான செலவு 50 ஆயிரத்திலிருந்து ஒரு லட்சம் என இரண்டு மடங்காக அதிகரித்து இருக்கிறது நம்பர் ஆப் யூனிட் இரட்டிப்பாகி இருப்பதுபோல் செலவும் இரட்டிப்பாகி இருக்கிறது அப்படியெனில் இது variable costக்கு ஒரு எக்ஸாம்பிள் அதேபோல் டைரக்ட் லேபரும் 28லிருந்து 56ஆக இரட்டிப்பாகி இருக்கிறது சோ இது ஒரு variable cost ஃபேக்டரிக்கான வாடகை மாறவே இல்லை எனவே இது ஒரு fixed cost பவர் 35000 திலிருந்து 50 ஆயிரமாக மாறியிருந்தாலும் 35 லிருந்து 70 என்ற direct proportion ப்ரொபோஷனில் அல்ல எனவே இது fixed ம் அல்ல variable ம் அல்ல இது ஒரு semi variable அதேபோல் மெயின்டனன்ஸ்ம் 17 மற்றும் 26 எனவே இதுவும் ஒரு semi variable cost இது எளிதானது நாம் பல்வேறு முடிவுகள் எடுக்கும் போது இந்த கிளாசிஃபிகேஷன் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இந்த கிளாசிஃபிகேஷனின் பயன்களை இன்னும் ஆழமாக அடுத்த அமர்வுகளில் பார்க்கலாம் இப்பொழுது relevance அடிப்படையான அடுத்த கிளாசிஃபிகேஷனுக்கு செல்லலாம் relevant costs என்பது alternatives இடையில் மாறுபடும் ஒரு future costs ஆகும் நீங்கள் எடுக்கும் ஒரு குறிப்பிட்ட முடிவு சில செலவுகளை எதிர்காலத்தில் மாற்றுகிறது அந்த செலவுகளை தான் relevant cost என்று அழைக்கப்படும் அதேநேரம் நம்முடைய முடிவுகளைப் பொறுத்து மாறாத பழையகால செலவுகளை sunk cost என்கிறோம் இதற்கு என்ன எடுத்துக்காட்டு நீங்கள் ஒரு product P ஐ உருவாக்கி இருக்கிறீர்கள் இந்த ப்ராடக்டை உருவாக்க research and development cost ஆக 10 லட்சம் செலவழித்து இருக்கிறீர்கள் இப்பொழுது கேள்வி என்னவென்றால் ப்ராடக்டை launch பண்ணுவோமா வேண்டாமா நாம் ப்ராடக்டை launch செய்வதாக இருந்தால் உற்பத்தி செலவு 25 லட்சமாகவும் நாம் எதிர்பார்க்கும் revenue 30 லட்சமாகவும் இருக்கும் எண்களை நான் திரும்பவும் சொல்கிறேன் R and D costs 10 லட்சம் manufacturing cost 25 லட்சம் சம்பாதிக்க வேண்டிய வருவாய் 30 லட்சம் இப்ப ப்ராடக்டை நாம launch செய்யும் பட்சத்தில் எது relevant costs எது sunk costs உங்க எல்லாருக்கும் புரியுதுன்னு நினைக்கிறேன் நாம ப்ராடக்டை launch செய்ய வேண்டும் ஏனெனில் மேனுபேக்ச்சரிங் காஸ்ட் ஆகிய 25 லட்சம் தான் relevant cost விற்பனையில் இருந்து நமக்கு கிடைக்கப்போவது 30 லட்சம் எனவே நாம் ஈட்டும் லாபம் 5 லட்சம் R and D காக நாம் செலவழித்த 10 லட்சம் தான்sunk cost ஏனெனில் ப்ராடக்டை நாம launch செய்யாவிட்டாலும் நமக்கு ஏற்படும் நஷ்டம் 10 லட்சம் நம்முடைய இந்த முடிவால் இதை கூட்டவோ குறைக்கவோ மாற்றவோ முடியாது அதனால்தான் இது sunk cost சோ R and D ஒரு sunk cost manufacturing cost ஆனது launching or not launching முடிவைப் பொறுத்து செலவழிக்கப் படலாம் அல்லாமலும் போகலாம் எனவே தான் இந்த manufacturing cost launch க்கு ஒரு relevant cost ஆகிறது எனவே முடிவு எடுக்கும் பொழுது நீங்கள் relevant cost ஐ மட்டும் கணக்கில் எடுத்துக் கொள்ள வேண்டும் sunk cost ஐ அல்ல புரியுதா எனவே இந்த கிளாசிஃபிகேஷன் control purpose க்கு பயனளிக்காது மாறாக முடிவெடுப்பதற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் நாம் ஏற்கனவே பார்த்த direct indirect or controllable non controllable போன்ற நிறைய கிளாசிஃபிகேஷன்ஸ் இருக்கிறது இவை முடிவு எடுப்பதற்கு முதன்மையானவை differential costs எனப்படும் மற்றொரு விதமான காஸ்ற்றும் இருக்கிறது இப்ப உங்களுக்கு 2 alternatives இருந்து அதில் ஒன்றுக்கு அதிகமாக செலவு செய்யப் போகிறீர்கள் எனில் அது differential cost எனப்படும் நீங்கள் ஒரு பாதையில் செல்வதற்கு 100 ரூபாய் செலவாகிறது மற்றொரு பாதை b வழியாக செல்வதற்கு 120 ரூபாய் ஆகிறது எனில் இந்த இரண்டுக்குமான வித்தியாசம் 20 ரூபாய் இதுதான் differential cost முடிவெடுப்பதற்கு இதுவும் பயனுள்ளது இப்பொழுது ஆப்பர்சூனிட்டி காஸ்ட் பற்றி பார்ப்போம் ஆப்பர்சூனிட்டி காஸ்ட் என்பது பணமாக செலவழிப்பது அல்ல இதில் தான் நிறைய பேர் குழப்பம் அடைகின்றனர் இது நாம் இழந்த பயன்களுக்கான செலவு சில பொருள்கள் short supply ஆக இருந்து நாம் alternative b க்கு பதிலாக alternative a வை தேர்ந்தெடுக்கிறோம் என்றால் நாம் இழந்த b ன் பலன்கள்தான் opportunity cost இப்ப ஒருவேளை உங்களுக்கு இந்த கோர்ஸ் வீடியோவை பார்ப்பது alternative a ஆகவும் ஒரு movie பார்ப்பது alternative b ஆகவும் தந்தால் நீங்க எத choose பண்ணுவீங்க நீங்க scholarly students என்பதால் இந்த boring video வ பார்ப்பதை தேர்ந்தெடுத்திருக்கிறீர்கள் ஒரு மூவி பார்ப்பதை sacrifice பண்ணி இருக்கிறீர்கள் இதுதான் இந்த வீடியோ பார்ப்பதன் opportunity cost நான் சொல்றது புரியுதா பணமா நீங்க எதுவும் செலவழிக்கல நீங்க அந்த movie ய பார்த்திருக்கலாம் ஆனா உங்களுக்கு டைம் இல்லை சோ நீங்க அத sacrifice பண்றீங்க இதைத்தான் அதோட opportunity cost என்கிறோம் நீங்க ஒரு காலேஜ்ல சேர்ந்து 50 ஆயிரம் ரூபாய் பீஸ் கட்டுகிறீர்கள் அதுவும் ஒரு எம்பிஏ காலேஜ் எனில் 5 லட்சம் ஆக கூட இருக்கலாம் நீங்க அஞ்சு லட்சம் வீதம் இரண்டு வருஷம் பீஸ் கட்டுறீங்க சோ 5 lakhs into 2 ஏன்னா இது ஒரு இரண்டு வருட எம் பி ஏ கோர்ஸ் monetary terms ல எம்பிஏ பண்றதுக்கான செலவு என்ன 5 into 2 10 லட்சம் பிளஸ் இதர செலவுகளாக 2 லட்சம் என மொத்தம் 12 லட்சம் ஆகும் ஆனா நீங்க ஒரு வேலைக்கு போயி உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு 10 லட்சத்துக்கான package கிடைச்சதுன்னா இரண்டு வருடத்திற்கு 10 லட்சம் வீதம் நீங்கள் இழக்கிறீர்கள் அதாவது 10 into 2 20 லட்சம் நீங்கள் இழக்கிறீர்கள் இதுதான் opportunity costs சோ MBA செய்வதற்கான செலவுகள் 20 லட்சம் ஆப்பர்சூனிட்டி காஸ்ட் பிளஸ் 12 லட்சம் cash cost சோ எம்பிஏ செய்ய ஆகும் மொத்த செலவு 32 லட்சம் இப்ப அதற்கு ஈடான benefit உங்களுக்கு கிடைக்கும் எனில் நீங்கள் MBA செய்ய முடிவெடுக்கலாம் இல்லையேல் பார்ட் டைமில் நீங்கள் எம்பிஏ செய்யலாம் அப்பொழுது நீங்கள் உங்களுடைய வேலையையும் இழக்க மாட்டீர்கள் சம்பளத்தையும் இழக்க மாட்டீர்கள் உங்களுக்கான செலவு பீஸ் மட்டும்தான் இப்படித்தான் நீங்கள் பல்வேறு முடிவுகளை எடுக்கும்போது இழந்த பயன்களை கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதுதான் opportunity cost புரியுதா உங்களுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு தொழில் துவங்க போகிறீர்கள் என வைத்துக்கொள்வோம் அதை உங்கள் சொந்த premises ல் உங்கள் சொந்த வீட்டிலிருந்து செய்யப்போகிறீர்கள் எனில் அதற்கு நீங்கள் சம்பளம் தரப்போவதில்லை மன்னிக்கவும் வாடகை தரப்போவதில்லை நீங்கள் சேமித்த இந்த வாடகை செலவு உங்களுக்கு ஒரு opportunity cost ஆக வருகிறது அடுத்து marginal cost பற்றி பார்ப்போம் இது ஒரு எக்ஸ்ட்ரா யூனிட்டை செய்வதற்கு ஆகும் செலவு நமக்கு மிகவும் பயனுள்ள இந்த marginal costing பற்றி பிறகு பார்ப்போம் 100 யூனிட்டுக்கான செலவு ஆயிரம் ரூபாய் 101 யூனிட்டுக்கான செலவு 1005 எனில் அந்த ஒரு யூனிட்டுக்கான எக்ஸ்ட்ரா செலவு ஐந்து ரூபாய் இதுதான் அந்த 1 யூனிட்டின் marginal cost இப்பொழுது average cost பற்றி பார்ப்போம் செலவுகளை மொத்தமாக கூட்டி நம்பர் ஆப் யூனிட்டால் வகுத்தால் average cost கிடைக்கும் இது குறிப்பாக செலவுகளை கட்டுப்படுத்துவதற்கு மிகவும் பயனுள்ளது இறுதியாக ஒரு கிளாசிஃபிகேஷன் அது product cost versus period costs ஒரு பொருளை கொள்முதல் செய்வதின் அல்லது உற்பத்தி செய்வதின் மொத்த செலவுகளை கணக்கிட்டால் அதனை product cost எனலாம் இது inventoriable ஏனெனில் period cost போலில்லாமல் இதனை inventory யுடன் சேர்த்துக் கொள்ளலாம் இவை பெரும்பாலும் நேரத்துடன் தொடர்புடையவை எடுத்துக்காட்டாக வாடகை சம்பளம் போன்றவை number of units காக இல்லாமல் குறிப்பிட்ட நேரத்திற்காக செய்யப்படும் செலவு ஆகும் எனவே இவைகள் period costs எனப்படும் இன்று நாம் முக்கியமான cost classifications பற்றி விவாதித்தோம் முதலில் elements எனப்படும் மெட்டீரியல் லேபர் ஓவர் ஹெட்ஸ் பற்றி பார்த்தோம் பிறகு control சம்மந்தமான classifications பற்றி பார்த்தோம் மேலும் decision making சம்மந்தமான relevant cost variable cost differential cost போன்ற பலவற்றைப் பற்றியும் பார்த்தோம் வரும் அடுத்த ஸ்செஷன்களில் இந்த மிகவும் பயனுள்ள கிளாசிஃபிகேஷன்களை பயன்படுத்தி சில problems or cases ஐ நாம் solve செய்யலாம் இத்துடன் நிறுத்திக் கொள்ளலாம்